ஐசோமெட்ரிக் கணிப்புகள் போட்டி அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வருக ஐசோமெட்ரிக் திட்டங்களை நாங்கள் கற்கிறோம் எனவே முந்தைய வகுப்புகளில் ஆர்த்தோகிராஃபிக் சாய்ந்த மற்றும் முன்னோக்கு கணிப்புகளாக வேறுபட்ட வகையான கணிப்புகளைக் கண்டோம் அதில் நாம் கற்றுக் கொண்டிருப்பது மிகவும் பிரபலமான ஒரு முறை ஐசோமெட்ரிக் கணிப்புகள் ஆகும் எனவே ஐசோமெட்ரிக் கணிப்புகள் நாம் பயன்படுத்தும் இணையான கோடுகளுடன் ஆக்சோனோமெட்ரிக் திட்டங்களின் பகுதியின் கீழ் வருகின்றன ஐசோமெட்ரிக் கணிப்புகளின் முக்கிய கருத்து என்னவென்றால் இந்த அடித்தளத்தின் கிடைமட்டமானது இருபுறமும் 30 டிகிரியாக இருக்கும் மற்றும் முதன்மை அச்சு ஒருவருக்கொருவர் 120 டிகிரி கோணத்தை உருவாக்குகிறது குறிப்பாக ஒரு உதாரணத்தைப் பயன்படுத்துவதில் இந்த ஐசோமெட்ரிக் பாக்ஸ் முறையைக் கற்றுக்கொள்வோம் காட்சிகள் ஒரு பெட்டியில் பதிக்கப்பட்டிருக்கும் மற்றும் சுழற்ற முயற்சிக்கும் இடத்தில் ஐசோமெட்ரிக் கணிப்புகளைக் காண்போம் எனவே 1 வது கோண முறையைப் பயன்படுத்தி மூன்று வெவ்வேறு காட்சிகளின் முதல் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எங்களிடம் ஒரு முன் பார்வை போன்றது படிகள் போன்ற கட்டிடக்கலை சில 30 20 அலகுகள் மற்றும் அதன் வலது பக்க பார்வை மொத்த உயரம் 70 அலகுகளுடன் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் மேல் பார்வை 50 20 மற்றும் 20 பரிமாணங்களுடன் கொடுக்கப்பட்டுள்ளது பரிமாணங்களை மற்ற பார்வைகளிலிருந்து நாம் பெறலாம் எனவே இந்த காட்சிகள் வழங்கப்பட்டால் மூன்று பரிமாணங்களில் ஒரு பொருள் எவ்வாறு தோற்றமளிக்கிறது என்பதை நாம் யூகிக்க முடியுமா குறிப்பாக ஐசோமெட்ரிக் திட்ட முறையைப் பயன்படுத்தி அந்த பொருளை வரையலாம் இது மூன்று பரிமாணங்களில் எப்படி இருக்கும் என்பதைப் பார்க்க முடியுமா எனவே பொருள் ஒரு படிக்கட்டு படி போல் தெரிகிறது எனவே இந்த படிக்கட்டுகள் நாம் அதைப் பார்க்கும்போது அதை முன் பார்வையில் காணலாம் இவை படிகள் மற்றும் பெட்டி இந்த வழியில் எல்லா வழிகளிலும் செல்கிறது அதுதான் நாம் விவாதிக்கும் முன் பார்வை இதேபோல் மேல் பார்வையில் இந்த தொகுதியில் நாம் காணக்கூடிய பொருள் இதேபோல் இந்த தொகுதி அதுவும் இதுதான் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் இது வலது பக்க பார்வை வலது பக்க பரிமாணங்களிலிருந்து நாம் பார்க்க முயற்சிப்போம் எனவே இது இது இது இது மற்றும் இந்த பகுதி அது இப்போது அத்தகைய ஐசோமெட்ரிக் திட்டங்களை எவ்வாறு வரையலாம் முதல் விஷயம் நாம் என்ன செய்ய வேண்டும் உங்கள் முன் காட்சியை இணைக்கவும் எந்த பரிமாணங்கள் பொருளைப் பற்றிய அதிகபட்ச யோசனையை உங்களுக்குத் தருகின்றன அதை நாம் எடுத்து இந்த ஐசோமெட்ரிக் காட்சிகளை உருவாக்கத் தொடங்குவோம் எனவே முன் பார்வையில் படிகளுடன் ஒரு பொருள் உள்ளது எனவே முதலில் இந்த முழு பொருளையும் ஒரு செவ்வகத்தில் இணைக்க வேண்டும் அந்த செவ்வகம் இந்த வழியில் காட்டப்படுகிறது ஐசோமெட்ரிக் திட்டங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் ஒரு கிடைமட்ட கோட்டை வரையவும் அந்த கிடைமட்ட கோட்டைப் பொறுத்து இந்த நீலக் கோடுடன் பொருந்தக்கூடிய 30 டிகிரி கோட்டை உருவாக்கவும் எனவே முதலில் அதை அந்த வழியில் வரையவும் இப்போது இந்த புள்ளியை A B க்கு A B க்கு மாற்றவும் இந்த நீளங்கள் ஒரே மாதிரியானவை ஏனென்றால் இவை நாம் எடுக்கும் முதன்மை அச்சு கோடுகளுக்கு இணையான முதன்மை அச்சு கோடுகள் எனவே ஐசோமெட்ரிக் பார்வையில் ஒரு B இங்கே முன் பார்வையில் இருந்து ஒரு B அப்படியே உள்ளது இப்போது B இலிருந்து ஒரு செங்குத்து கோட்டை விடுங்கள் இதுதான் C என்று அழைப்போம் நீளம் சி நாம் அதை வலது பக்க பார்வையில் இருந்து பெறுவோம் 70 அலகுகள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே B C நீளம் எதுவாக இருந்தாலும் அதே B C நீளம் இருந்தால் அதை வரைவோம் இப்போது A இலிருந்து BC க்கு இணையாக மேலும் ஒரு வரி D ஐ வரைந்து C மற்றும் D ஐ இணைக்கவும் இந்த பெட்டியில் 30 டிகிரி கோணம் எதை உருவாக்குகிறதோ இந்த புள்ளியை 1 C முதல் 1 வரை அளவிடவும் அந்த புள்ளியை 1 கண்டுபிடிக்கவும் இதேபோல் இந்த 2 புள்ளியை அளவிடவும் B முதல் 2 வரை B முதல் 2 புள்ளிகள் எதுவாக இருந்தாலும் முதலில் B 2 புள்ளியைக் கண்டறியவும் இதேபோல் B இலிருந்து மூன்றாவது புள்ளியைக் கண்டறியவும் எனவே மூன்றாவது புள்ளியை எங்காவது கண்டுபிடி எனவே இங்கே 3 எங்களிடம் உள்ளது இங்கே நமக்கு 2 உள்ளது இப்போது இந்த 3 புள்ளியின் வழியாக ஒரு செங்குத்து வழியைக் கைவிட்டு இதேபோல் புள்ளி 2 இலிருந்து A B க்கு இணையாக ஒரு இணையான கோட்டை விடுங்கள் எனவே எங்கு வெட்டுகிறதோ அங்கெல்லாம் அந்த வரிகளை இணைக்கவும் இதனால் இந்த தொகுதி நமக்கு இருக்கும் எனவே C இலிருந்து நாம் 1 வரையப்பட்ட செங்குத்து கோட்டைக் கண்டுபிடித்துள்ளோம் 2 லிருந்து ஒரு இணையான கோடு A B க்குச் வரையப்படுகிறது இதனால் அது இங்கே வெட்டுகிறது இதேபோல் அது செங்குத்து திசையில் 3 செங்குத்து கோடு வரையப்படுகிறது எனவே அது இங்கே வெட்டப் போகிறது இது B இலிருந்து இந்த கட்டத்தில் வெட்டப் போகிறது இந்த நீளத்தை அளவிட 4 வது புள்ளியாக இதை அழைக்கவும் எனவே இந்த எண்களை 3 B ஐசோமெட்ரிக்கில் 3 B க்கு சமமாக எழுதுகிறேன் அந்த பார்வையில் முன் பார்வையில் இதேபோல் ஐசோமெட்ரிக் பார்வையில் 4 B என்பது முன் பார்வையில் 4 B அல்லது B 4 க்கு சமம் இதேபோல் இந்த புள்ளிகள் ஒவ்வொன்றையும் நாம் கண்காணிக்க வேண்டும் இதனால் ஒரு வரியால் சேர வேண்டிய நிலையில் இருப்போம் இந்த முழு முன் பார்வையும் ஐசோமெட்ரிக் திட்டங்களாக மாற்றும் வழி இது அது முடிந்ததும் வலது பக்க காட்சியைத் தேர்ந்தெடுப்போம் எனவே வலதுபுற திசையில் இருந்து அதை இந்த வழியில் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே ஏற்கனவே இது ஒரு செவ்வகம் இந்த செவ்வகத்தை 30 டிகிரி கோட்டிற்கு மாற்றவும் மீண்டும் இது ஒரு 30 டிகிரி கோடு இந்த புள்ளியை நாம் A என்று அழைத்தோம் இதை நாம் A என்று அழைத்தோம் இது B ஆகும் இந்த புள்ளியைப் பார்க்கும்போது மற்றும் B புள்ளி ஒத்துப்போகும்போது B பிரதமத்தை அழைப்போம் எனவே B பிரதமத்தை பயன்படுத்தி வலது பக்க பார்வையில் நீளம் எதுவாக இருந்தாலும் முதலில் நாம் அதை மாற்ற வேண்டும் இந்த வரியின் செவ்வக அளவின் நீளத்தை முடிக்க வேண்டும் இதேபோல் அந்த வரியின் நீளத்தை அளவிடவும் எனவே அந்த இடங்களில் இதற்கு இணையாக இரண்டு கோடுகள் வரையலாம் இந்த புள்ளியை ஈ என ஏதாவது அழைப்போம் எனவே B பிரதம மற்றும் இது E பிரதம எனவே பி பிரைம் E பிரதமத்தின் நீளம் எதுவாக இருந்தாலும் அது B E க்கு சமம் அந்த வகையில் இந்த செவ்வகத்தை உருவாக்குங்கள் இந்த வரிகளுடன் இது முடிந்ததும் இந்த பெட்டியின் மேல் பக்கத்தை உருவாக்க மற்ற பார்வை மேல் பார்வையைப் பயன்படுத்தலாம் எனவே மேல் பார்வையைப் பார்ப்போம் எனவே எங்களிடம் இந்த வகையான தொகுதிகள் உள்ளன என்று நான் சொன்னது போல இந்த முழு விஷயத்தையும் எங்கள் ஐசோமெட்ரிக் அச்சைப் பயன்படுத்தி மாற்றவும் இப்போது இந்த புள்ளி மேல் பக்கத்தில் வருகிறது அதன் மேல் பக்கத்திலிருந்து பார்க்கிறோம் எனவே இந்த புள்ளிகள் தான் நாம் பார்க்கப் போகிறோம் நமது முந்தைய B புள்ளியுடன் பொருந்தப் போகும் புள்ளிகள் இதுதான் எனவே இங்கே B B இரட்டை பிரதம மேல் பக்கத்தில் பொருந்துகிறது எனவே அதைப் பொறுத்தவரை ஒரு செவ்வகத்தை வரையவும் இந்த செவ்வகத்தை இந்த வரிகளுக்கு இணையாக மாற்ற வேண்டும் எனவே எதுவாக இருந்தாலும் இந்த ஆரம்ப வரி நமக்கு இணையாக உள்ளது அதை நாம் வரைய வேண்டும் இதேபோல் இந்த வரிக்கு இணையாக நாம் இதை வரைய வேண்டும் மேல் பக்கத்தில் அடிப்படையில் நான் ஒரு செவ்வகத்தை முடிக்கப் போகிறேன் என்றால் அந்த கோடு எதுவாக இருந்தாலும் அதற்கு இணையாக நாம் இருக்கப்போகிறோம் இல்லையெனில் இந்த இணையான வரிக்கு இணையாக இருக்கும் இந்த செவ்வகங்களில் நாம் சேர வேண்டிய வழி அதுதான் அது முடிந்ததும் எங்களிடம் ஒரு பெட்டி செவ்வக பெட்டி உள்ளது அங்கு இந்த நீளங்கள் மாற்றப்பட்டுள்ளன இப்போது இவை பார்வைகளிலிருந்து வந்தவை என்பதால் இந்த வரி ஒத்துப்போகிறது எனவே செங்குத்து வழியாக அந்த வீழ்ச்சிக்கு இணையாக ஒரு கோட்டை உருவாக்குகிறோம் எனவே அந்த தீர்வைப் பார்ப்போம் எனவே நாம் மேலே பார்த்த அந்த வரிகள் இதுவும் இதுவும் ஒன்றுடன் ஒன்று ஒத்துப்போகிறது எனவே அந்த முழு செவ்வகத்தையும் முடிக்கிறோம் அது முடிந்ததும் இந்த வரியுடன் பொருந்துகிறது இது இந்த வரியுடன் பொருந்துகிறது இதேபோல் இந்த நீளத்தை நாம் இணைக்கும் இந்த முதன்மை அச்சுக்கு இணையாக உள்ளது இதுவும் இதுவும் முடிந்ததும் இந்த இரண்டு வரிகளையும் நாங்கள் தேர்வு செய்கிறோம் இதை இந்த வழியில் வரைகிறோம் இந்த வரி இந்த வரியுடன் ஒத்துப்போகிறது அது முடிந்ததும் இந்த கோடுகள் அந்த செவ்வகத்தை அகற்றுவதை முடிக்கிறோம் எனவே இந்த வழியைப் பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட திட்டங்களின் ஐசோமெட்ரிக் காட்சிகளை உருவாக்கும் நிலையில் இருப்போம் எனவே இந்த ஐசோமெட்ரிக் காட்சிகளைப் புரிந்துகொள்ள இன்னும் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் நாங்கள் மூன்று பார்வைகளை வழங்கியுள்ளோம் முன் பார்வை வலது பக்க பார்வை மற்றும் சில பரிமாணங்களுடன் மேல் பார்வை இந்த பரிமாணங்கள் 1 2 10 மற்றும் பலவாக இருக்கலாம் எனவே இங்கே அதற்கு பதிலாக அதை கடிதங்களால் குறிக்கிறோம் இந்த நீளங்களைக் கொண்டு நாம் ஒரு பெட்டியைக் கட்ட வேண்டும் எனவே பார்ப்போம் முதலாவதாக செவ்வகங்கள் ஆதிக்கம் செலுத்தும் அம்சங்களாக இருக்கும் அத்தகைய வகையான பொருட்கள் நம்மிடம் இருக்கும்போதெல்லாம் முதன்மை அச்சைப் பயன்படுத்தி ஒரு பெட்டியை உருவாக்குகிறோம் இப்போது முன் பார்வையில் இந்த நீளம் ஒரு W ஆகவே இந்த இடத்திலிருந்து நாம் பார்த்தால் ஏபி என்று அழைப்போம் நீளம் AB W ஆகவே AB யிலிருந்து நாம் முதலில் ஒரு கிடைமட்ட கோட்டை வரைகிறோம் முதலில் நாம் வரைகிறோம் ஒரு கிடைமட்ட கோடு மற்றும் அந்த 30 டிகிரி தொடர்பாக இங்கே 30 டிகிரி நாங்கள் இரண்டு கோடுகளை வரைகிறோம் இந்த இரண்டு கோடுகள் வரையப்பட்டவுடன் ஒன்று W நீளம் பொருந்துகிறது மற்றும் B 3 நீளம் உள்ளது அதை நாம் ஒரு வலது பக்க பார்வையில் இருந்து மட்டுமே பார்க்க முடியும் அதாவது இந்த கட்டத்தில் இருந்து இந்த புள்ளி வரை நீளம் எதுவாக இருந்தாலும் அதை நாம் வரைய வேண்டும் எனவே B முதல் 3 வரை நாம் மேல் பார்வையைப் பார்க்கும்போது அதை மேல் பார்வையில் இருந்து பார்ப்போம் B 3 நீளம் 2 முதல் 3 புள்ளி அடிப்படையில் மிகவும் தெரியும் எனவே அந்த நீளம் D எனவே D நீளத்துடன் முதலில் புள்ளி 3 ஐக் கண்டுபிடிப்போம் இது B இலிருந்து முடிந்ததும் 3 வும் செங்குத்தாக வரையப்பட்டதாக அறியப்பட்டதும் ஒரு செங்குத்து வரையவும் A லிருந்து ஒரு செங்குத்து வரையவும் இப்போது வலது பக்க பார்வையில் இருந்து அதன் செங்குத்து உயரத்தை நாம் காணலாம் எனவே இந்த பொருளின் செங்குத்து உயரம் H எனவே H நீளத்துடன் எப்போதும் நமது முதன்மை அச்சுக்கு இணையாக இந்த புள்ளிகளை இணைத்து ஒரு பெட்டியைப் போல சேர்ப்போம் இந்த விளிம்புகள் முதன்மை அச்சாக இருப்பதால் இங்கே முதன்மை அச்சு எடுக்கப்படலாம் இரண்டு பரிமாணங்களில் நாம் அதைப் பார்க்கிறோம் என்றால் இந்த பக்கங்களுக்கு இடையில் 120 டிகிரி கோணத்தை உருவாக்குகிறது பெட்டி கட்டப்பட்டதும் இந்த நீளங்களை முன் பார்வையில் இருந்தும் வலது பக்க பார்வையிலிருந்தும் மாற்றலாம் எனவே நாம் செய்யக்கூடிய முதல் விஷயம் நேராக உள்ளது படிகள் தெரியும் போன்ற இந்த வலது பக்க காட்சியைத் தேர்ந்தெடுக்கவும் எனவே இந்த முதன்மை அச்சு சமதளங்களுக்கு இணையாக இருக்க வேண்டிய எந்தவொரு வரியும் நாம் படி கட்டுமானம் செய்ய வேண்டும் எனவே இந்த வரி இணையாக இப்போது இந்த கோடு மற்றொரு முதன்மை அச்சுடன் அதை இணையாக முன்னேறி வரையவும் இந்த புள்ளியில் இருந்து இந்த புள்ளியில் 3 முதல் இந்த புள்ளியில் இருக்க வேண்டும் என்று கருதப்படும் இடத்திற்கு மாற்றவும் இதேபோல் இங்கிருந்து இங்கு அந்த நீளம் எதுவாக இருந்தாலும் அந்த நீளத்தை இங்கே மாற்ற வேண்டும் இந்த திட்டத்திலிருந்து இந்த நீளம் எங்களுக்குத் தெரியும் எனவே இங்கிருந்து அதை இணைக்க ஒரு செங்குத்தாக விடுங்கள் இதனால் கோடுகள் மூலம் இவற்றில் சேரக்கூடிய நிலையில் இருப்போம் இதேபோல் இந்த நீளங்களை மற்ற சமதளங்களிலும் மாற்றுவோம் சாத்தியக்கூறுகளில் ஒன்று முன் பார்வையில் இருந்து இந்த வகையான தொகுதி போன்ற ஏதாவது ஒன்று இருப்பதை நாம் காணலாம் இது கற்பனையானது எனவே நம்முடையவற்றுடன் சேரலாம் மேல் பார்வையில் இருந்து இந்த பகுதி இருப்பதை நாம் காணலாம் எனவே இது ஒரு படிகளின் பகுதிகள் இவை படிகளின் ஒரு பகுதியாக நாம் காணலாம் இதேபோல் முன் பார்வையில் இருந்து அந்த பகுதிகள் எங்களிடம் உள்ளன இதேபோல் முன் பார்வையில் இருந்து இந்த பாகங்கள் உள்ளன இந்த வழியில் நம் ஐசோமெட்ரிக் வரைபடத்தை உருவாக்க முடியும் எனவே முதலில் ஒருவர் காட்சிகளை கவனமாகக் காட்சிப்படுத்த வேண்டும் பிரதான சமதளங்களில் காட்சிகள் இருக்கும் விதம் இவை பிரதான சமதளங்கள் உதாரணமாக எங்களுக்கு அந்த கணிப்புகளை வரையலாம் இந்த சமதளங்கள் கிடைத்ததும் இந்த நீளங்களை இந்த வடிவியலுக்கு மாற்றவும் அதேபோல் நீங்கள் பார்க்கும் போது மேல் பார்வையில் இருந்து இந்த வரிகளை வரையவும் எனவே ஒரு முழுமையான ஐசோமெட்ரிக் திட்டமானது பெறக்கூடிய நிலையில் இருக்கும் கணினி கிராபிக்ஸ் பற்றி நாம் கற்றுக் கொள்ளும்போது இதுபோன்ற ஐசோமெட்ரிக் கணிப்புகள் மற்றும் காட்சிகளை உருவாக்குவது எவ்வளவு எளிது என்று பார்ப்போம் ஆனால் இந்த ஐசோமெட்ரிக் வரைபடங்களுக்குப் பின்னால் உள்ள அடிப்படைக் கருத்துக்கள் முதலில் இந்த முதன்மை அச்சுகள் முதன்மை சமதளங்களை அடையாளம் காண்பது இந்த ஒவ்வொரு பார்வைகளிலிருந்தும் இந்த நீளங்களை இந்த முதன்மை சமதளங்களுக்கு ஏற்றவாறு மாற்றுவது ஒரு உள்ளுணர்வு அணுகுமுறையின் மூலம் நாம் கோடுகளை அகற்றி பொருளைப் பெறுவோம் நாங்கள் அதைக் கட்டமைத்தவுடன் அது பார்வைகளுடன் பொருந்துமா என்பதை மீண்டும் சரிபார்க்க வேண்டும் இப்போது மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இங்கே நாம் ஒரு தொகுதி மற்றும் சிலிண்டர்களைக் கொண்டிருக்கிறோம் ஒரு சிலிண்டர் போன்றது மற்றும் ஒரு தொகுதி உள்ளது அந்தத் தொகுதியை நாம் மேல் பார்வையில் காணலாம் இது ஒரு செவ்வகத் தொகுதி போன்றது ஒரு வட்டம் உள்ளது முதலாவதாக உள்ளுணர்வு யோசனையை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பெறுங்கள் ஒரு தடிமனான தொகுதி போல் தோன்றுகிறது ஆனால் நாம் வரைவது ஐசோமெட்ரிக் பார்வை இல்லை என்றாலும் கற்பனை நோக்கத்திற்காக ஒரு பெட்டி இருப்பது போன்ற ஒன்று இருக்கிறது மேலும் இது ஒரு வட்ட வகையான விஷயத்தைக் கொண்டிருப்பதால் அது எல்லா வழிகளிலும் விரிவடைகிறது எனவே ஒரு வட்டமான விஷயம் போன்ற ஒன்று இருக்க வேண்டும் அந்த வழியில் வெளியே வர வேண்டும் இப்போது இந்த வகையான உள்ளுணர்வு வரைதல் மிகவும் உதவிகரமாக இருக்கிறது அது முடிந்ததும் நாங்கள் 30 டிகிரி கோடுகளை கட்டமைத்து முன்னேறுவோம் மிகவும் முறையான வழியில் இந்த ஐசோமெட்ரிக் காட்சிகளை உருவாக்குவோம் எனவே இதைத் தொடங்க நாங்கள் விரும்புகிறோம் முன் பார்வையில் இருந்து நான் தொடங்க விரும்பினால் ஒரு B அலகுகளின் நீளம் உள்ளது எனவே ஒரு கிடைமட்ட கோடுடன் தொடங்குங்கள் எங்காவது 30 டிகிரி கோட்டை மற்றொரு 30 டிகிரி கோட்டை வரையவும் இப்போது ஒரு பி நீளம் அதை மாற்றும் இப்போது B இலிருந்து ஒரு செங்குத்தாக 10 அலகு வரை வரையவும் எனவே C ஐ விட இந்த ஒரு C ஐ அழைக்கவும் D எங்கள் A B வரிக்கு இணையாக செல்கிறது C ஐ D நீளத்திற்கு மாற்றவும் இது இங்கே 50 அலகுகள் அது முடிந்ததும் இந்த செவ்வகத்தை 50 பரிமாணங்களாக மாற்றலாம் மீண்டும் நம்மிடம் உள்ளது எனவே இங்கே இன்னும் ஒரு செங்குத்தை வரையவும் ஏனென்றால் அது நாம் முயற்சிக்கிற ஒரு ஓவியமாகும் முதலில் அந்த சாய்ந்த சதுரத்தை உருவாக்குங்கள் அது முடிந்ததும் மையத்தைப் பொறுத்தவரை இந்த வட்டம் எங்களிடம் உள்ளது கடந்த வகுப்பில் இந்த வட்டத்தை ஒரு பார்வையில் ஒரு நீள்வட்டமாக ஒரு ஐசோமெட்ரிக் முறையில் எவ்வாறு மாற்றுவது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் எனவே இதேபோல் முதலில் அந்த வட்டத்தை நாம் நீள்வட்டமாக உருவாக்க வேண்டும் இதனால் அந்த செவ்வகத் தொகுதியில் இந்த நீள்வட்டத்தைக் கொண்டிருப்போம் அது முடிந்ததும் இந்த செங்குத்து சிலிண்டர் கோடுகளை நாம் கட்ட வேண்டும் மேல் பார்வையில் இருந்து நாம் 30 டிகிரிகளைப் பார்க்கும்போது ஐசோமெட்ரிக் பார்வையில் இந்த வட்டம் மீண்டும் ஒரு இணையான நீள்வட்டமாக இருக்கும் ஒருவர் உயரத்தில் கட்ட வேண்டியது 30 ஆகும் எனவே இந்த நீள்வட்டத்தை நாம் கட்டியெழுப்பியவுடன் அந்த ஆரம்ப வட்டத்தின் மையத்தை நாங்கள் அறிவோம் அங்கிருந்து 30 அலகுகள் மேலே செல்கிறோம் மீண்டும் இந்த நீள்வட்ட விஷயத்தில் இன்னும் ஒரு உருமாறும் வட்டத்தை உருவாக்குகிறோம் ஐசோமெட்ரிக் விஷயங்களில் மறைக்கப்பட்ட கோடு புலப்படக்கூடாது என்பதால் இந்த வரிகளில் சேரவும் இந்த ஐசோமெட்ரிக் காட்சிகளுக்கு இன்னும் ஒரு விஷயம் அது வட்டத்திலிருந்து வருவது மற்றும் நீள்வட்டம் போன்ற ஒன்று என்றால் நாம் அந்த அச்சைக் காட்டுகிறோம் இல்லையெனில் பின்புறத்தில் உள்ள எதையும் நாம் மறைக்கப்பட்ட கோடுகளால் காண்பிக்க மாட்டோம் இப்போது பிரமிட்டின் கடைசி உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே முதலில் இந்த காட்சிகள் முன் பார்வை மற்றும் மேல் பார்வை ஆகியவற்றை கவனமாக காட்சிப்படுத்துங்கள் இது மேல் பார்வையில் தெரிகிறது பொருள் அத்தகைய வடிவத்தைக் கொண்டிருப்பதைக் காணலாம் முன் பார்வையில் இதுபோன்ற முக்கோண வடிவம் நம்மிடம் உள்ளது எனவே இந்தக் காட்சிகளை கவனமாகக் கவனிப்பதன் மூலம் அடித்தளம் அப்படி இருக்கக்கூடும் என்று நாம் கற்பனை செய்து கொள்ளலாம் ஏனெனில் இந்த சாய்வான விஷயம் மற்றும் இதன் காரணமாக அது அந்த வழியில் செல்வது போல இருக்கலாம் அங்கு காட்சிகள் நமக்கு ஒரு தட்டையான அடி போன்ற ஒன்றைக் கூறுகின்றன எனவே ஒருவேளை அது அப்படி தெரிகிறது ஏனென்றால் இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த கட்டத்தில் ஒத்துப்போகின்றன இதேபோல் இங்கே பொருள் எப்படி இருக்கும் என்று தெரிகிறது எனவே நான் அதை அகற்றினால் ஒருவேளை பொருள் இப்படி இருக்கும் எனவே ஒரு முப்பரிமாண விஷயமாக அந்த மாதிரியான பார்வை காட்சிப்படுத்தல் கிடைத்தவுடன் நாம் மேலே சென்று அத்தகைய பிரமிட்டை முறையாக உருவாக்க முடியும் எனவே நாம் செய்ய வேண்டியது முதல் படி வழக்கம் போல் 30 டிகிரி கோடுகள் வரையப்பட்ட ஒரு கிடைமட்ட கோடு இந்த பெட்டியை கணினியில் கொண்டு வருவதன் மூலம் ஒத்துப்போகிறது இது செவ்வக பெட்டி இதை நாம் ஐசோமெட்ரிக் காட்சிகளாக மாற்ற விரும்புகிறோம் எனவே எங்களிடம் 45 அலகுகள் இருந்தாலும் 45 அலகுகள் உள்ளன எனவே 45 அலகுகள் மற்றும் அடித்தள செவ்வகத்தை உருவாக்குங்கள் முடிந்ததும் அங்கு இல்லாத இந்த சிறிய செவ்வகத்தையும் மாற்றவும் எனவே அந்த செவ்வகத்தை மாற்றுவதன் மூலம் இந்த புள்ளிகளை அடையாளம் காணும் நிலையில் இருப்போம் இதைப் பெற்றவுடன் சதுரத்தை ஒரு சாய்ந்த சதுர வடிவத்தில் நாம் H இலிருந்து இந்த விளிம்பைக் கொண்டிருக்கிறோம் எனவே அமைப்பின் முதன்மை அச்சாக செயல்படும் 120 டிகிரி 120 டிகிரி மற்றும் 120 டிகிரிகளை இங்கே காணலாம் எனவே அது அடித்தளத்திலிருந்து 50 அலகுகள் நீளம் என்று மாற்றலாம் எனவே அடிப்படை நாங்கள் வரையறுத்தவுடன் அந்த வரிசையில் 50 மதிப்பெண்கள் வரை உச்சத்தை சுட்டிக்காட்டுங்கள் இதேபோல் இந்த 20 அலகுகளை செவ்வகத்தில் மாற்ற வேண்டும் இந்த புள்ளியைப் பொறுத்தவரை 20 அலகுகள் அதாவது இந்த 20 அலகுகள் முதலில் அதைக் கண்டுபிடிக்கும் புள்ளியாகும் இதேபோல் அந்த புள்ளியைப் பொறுத்தவரை இந்த புள்ளி 20 அலகுகள் இடத்தில் உள்ளது எனவே அந்த புள்ளியைப் பொறுத்தவரை இருபது அலகுகள் அதைக் கண்டுபிடிக்கின்றன முடிந்ததும் வரிகளால் இவற்றில் சேரவும் இந்த அச்சு விவரத்துணுக்கு குறிப்பிடுவதற்கு இதுதான் நாம் வைத்திருக்கிறோம் பொதுவாக இந்த 30 டிகிரி வரிகளை அப்படியே விட்டுவிடுகிறோம் எனவே அதனுடன் எங்கள் ஐசோமெட்ரிக் கணிப்புகளை முடிப்போம் அடுத்த வகுப்பில் கணினி கிராபிக்ஸ் பற்றி அறிந்து கொள்வோம் இந்த ஐசோமெட்ரிக் திட்டங்களின் கூடுதல் விவரங்கள் பேராசிரியர் தனஞ்சய் ஜோல்ஹே எழுதிய பொறியியல் வரைதல் புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம்